எதிர்மறை எண் மற்றும் டூஸ் காம்ப்ளிமென்ட் எண் கணிதம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வகுப்பில் எதிர்மறை எண்கள் பிரதிநிதித்துவம் பற்றியும் இரண்டாம் எண்கணித பூர்த்தி இரண்டாம் காம்ப்ளிமென்ட் அறித்மெடிக் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் எண்களின் அமைப்பு பற்றி பார்த்தோம் ஆனால் அதில் எதிர்மறை எண்களை எவ்வாறு குறிப்பிடுவது என்பது பற்றி பார்க்கவில்லை அதனால் நாம் இங்கே எவ்வாறு எண்களை அடையாளம் மற்றும் மதிப்பு முறையில் குறிப்பிடுவது என பார்ப்போம் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் டூஸ் காம்ப்ளிமென்ட் பைனரி கூட்டல் பைனரி கழித்தல் மற்றும் டூஸ் காம்ப்ளிமென்ட் அறித்மெடிக் எவ்வாறு பண்ணுவது என பார்க்க இருக்கிறோம் மேலும் அடையாளம் மதிப்பு பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் எளிமையானது ஆகும் இதில் இடது ஓரம் உள்ள இலக்கத்தை அடையாள இலக்கம் அதாவது இன்றியமையாத இலக்கம் MSB எனவும் மீதி உள்ளதை மதிப்பு இலக்கம் எனவும் குறிப்பிடலாம் எனவே அனைத்து எண்களும் மதிப்பு இலக்கம் மற்றும் அடையாள இலக்கம் என தனித்தனி பகுதிகளாக குறிப்பிடப்படுகிறது அடையாள இலக்கத்தில் பூஜ்யம் என இருந்தால் அது நேர்மறை எண் எனவும் ஒன்று இருந்தால் அது எதிர்மறை எண் எனவும் எடுத்துக் கொள்ளப்படும் இங்கு பார்த்தால் இதில் 8 இலக்கங்கள் உள்ளன எனவே இங்கு நாம் முழு எண்களை மட்டும் எடுத்து கொள்வோம் பிராக்ஸனல் பகுதியை கடைசியாக பார்ப்போம் இந்த எண் 0 0 0 0 0 0 0 1 ஆகும் இதில் முதலில் உள்ள பூஜ்யம் என்பது அடையாள இலக்கம் ஆகும் இந்த அடையாள இலக்கத்தில் பூஜ்ஜியம் இருந்தால் அது நேர்மறை எண்ணாகும் மேலும் உள்ள அனைத்து இலக்கங்களும் பூஜ்ஜியங்கள் மற்றும் அடுத்து ஒரே ஒரு 1 உள்ளது எனவே இதன் மதிப்பை கணக்கிடும் போது இது யூனிட் இலக்கம் அதாவது 2 இன் அடுக்கு 0 பெருக்கல் 1 என வரும் மீதமுள்ள அனைத்து இலக்கங்களும் பூஜ்ஜியங்கள் எனவே இதன் மதிப்பு 1 ஆகும் அடுத்தபடியாக எதிர்மறை எண்ணை எவ்வாறு குறிப்பிடுவது என பார்ப்போம் இதில் மதிப்பு இலக்கங்கள் எதுவும் மாறுவதில்லை அடையாள இலக்கம் மட்டும் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றாக மாறுகிறது எனவே நமக்கு 1 மற்றும் ஆறு பூஜ்யங்கள் அடுத்து 1 என கிடைக்கிறது இதன் மதிப்பு 1 ஆகும் இதில் உள்ள முதல் 1 என்பது மதிப்பு கிடையாது அதனால் இதை நாம் மொத்த மதிப்பு கண்டறிவதற்கு உபயோகப்படுத்தக் கூடாது 0000 0001 1 1000 0001 1 அதாவது 2 இன் அடுக்கு 7 என கணக்கிட வேண்டாம் இது ஒரு அடையாள இலக்கம் ஆகும் அடுத்து 00010110 என்ற எண்ணை எவ்வாறு மதிப்பிடுவது என பார்ப்போம் இதில் கடைசி இலக்கம் பூஜ்யம் எனவே இது நேர்மறை எண் ஆகும் 5 வது இடத்தில் 1 உள்ளது இதன் மதிப்பு 16 அடுத்து இரண்டாவது இடத்தில் 1 உள்ளது இதன் மதிப்பு 2 ஆகும் எனவே 16 கூட்டல் 4 கூட்டல் 2 என மொத்தம் 22 ஆகும் இது ஒரு நேர்மறை எண் எனவே மற்ற இலக்கங்கள் எதுவும் மாறாது முதல் இலக்கம் மட்டும் பூஜ்ஜியத்தில் இருந்து1 ஆக மாறும் இதன் மதிப்பு 22 ஆகும் 0111 1111 எண்ணை கடைசி வகுப்பிலேயே பார்த்தோம் இதன் மதிப்பு 127 ஆகும் இதில் கடைசி இலக்கம் பூஜ்ஜியம் என அமையும் போது நேர்மறை எண்ணாகும் அதாவது 127 எனவும் கடைசி இலக்கம் 1 என அமையும் போது இது எதிர்மறை எண்ணாகும் அதாவது 127 எனவும் மாறும் எனவே எட்டு இலக்கங்களை பயன்படுத்தி நாம் குறிப்பிடும் போது இதன் சரகமானது நேர்மறை 127 முதல் எதிர்மறை 127 வரை அமையும் எனவே 2 பெருக்கல் 127 எனும்போது 254 என வரும் அதனால் 255 எண்களை 8 இலக்கங்களால் குறிப்பிட முடியும் ஆனால் இந்த முறையில் கடைசி இலக்கமானது பூஜ்ஜியமாக இங்கும் 1 ஆக அங்கும் குறிப்பிடப்படுகிறது எனவே இங்கு ஒரு இலக்கம் விடுபடுகிறது சாதாரணமாக 8 இலக்கங்கள் 8 ன் அடுக்கு 8 அதாவது 256 எண்களை குறிப்பிட முடியும் ஆனால் இங்கு 255 எண்களை மட்டும் குறிப்பிட முடியும் இது ஒரு வகையான குறிப்பீடு ஆகும் இதேபோன்று எதிர்மறை எண்ணை ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையிலும் குறிப்பிட முடியும் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் எதிர்மறை எண் கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு காம்பிளிமெண்ட் எடுக்க வேண்டும் 0000 0000 1 இது ஒரு நேர்மறை எண் ஆகும் இதில் முதல் இலக்கம் என்பது அடையாள இலக்கம் மீதம் இருக்கும் 0 0 0 0 0 0 0 1 1 இவ்வாறு இருப்பதை நாம் பார்த்தோம் இப்போது இதற்கு எதிர்மறை கண்டுபிடிப்போம் இதில் பூஜ்ஜியங்கள் அனைத்தும் ஒன்றாக மாறும் மேலும் ஒன்று கள் அனைத்தும் பூஜ்ஜியங்கள் ஆக மாறும் எனவே இதன் எதிர்மறை எண் 1 1 1 1 மற்றும் 1 1 1 0 என அமையும் இதன் மதிப்பு 1 ஆகும் அடுத்து 0 0 0 1 0 1 1 0 22 பார்த்தோம் இதற்கு எதிர்மறை கண்டுபிடிப்போம் இதில் உள்ள பூஜ்ஜியங்கள் அனைத்தையும் ஒன்றாகவும் ஒன்றுகள் அனைத்தையும் பூஜ்ஜியங்கள் ஆகவும் மாற்ற வேண்டும் எனவே இதற்கு இணையான எதிர்மறை என் அதாவது 22 என்பது 1 1 1 0 1 0 0 1 22 ஆகும் அடுத்து 0111 1111 127 என்ற எண்ணை பார்த்தோம் இதன் எதிர்மறையானது 1000 0000 127 என குறிப்பிடப்படுகிறது இதுவே ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே இந்த முறையில் நாம் 127 இலிருந்து 127 வரை 0 வையும் சேர்த்து குறிப்பிட முடியும் இந்த முறையில் 255 எண்களை குறிப்பிட முடியும் இதில் 0 மட்டும் இரண்டு முறை வரும் முதல் முறை 0000 0000 எனவும் அடுத்த முறை 1111 1111 எனவும் குறிக்கப்படுகிறது அடுத்து டூஸ் காம்ப்ளிமென்ட் முறை இந்த இரண்டு காம்ப்ளிமென்ட் பிரதிநிதித்துவத்தில் எதிர்மறை எண்ணை கண்டு பிடிப்பதற்கு நாம் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் உடன் 1 ஐ கூட்ட வேண்டும் மேலும் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எவ்வாறு கண்டுபிடிப்பது என நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனுடன் 1 ஐ கூட்டினால் நமக்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் கிடைக்கும் 0000 0001 என்பது 1 ஆகும் என பார்த்தோம் இதன் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் என்பது 1111 1110 எனவும் பார்த்தோம் இதனுடன் 1 ஐ கூட்டினால் 1111 1111 என்று டூஸ் காம்ப்ளிமென்ட் கிடைக்கும் இந்த இரண்டு காம்ப்ளிமென்ட் முறையில் 8 ஒன்றுகள் சேர்ந்தது 1 ஆகும் முந்தைய ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் எல்லா இலக்கங்களும் ஒன்று என இருந்தால் அதன் மதிப்பு 0 என பார்த்தோம் ஆனால் இங்கு இதன் மதிப்பு வேறு 0 அல்ல இங்கு அனைத்து இலக்கங்களும் பூஜ்ஜியம் என்றால் மட்டுமே அது 0 ஆகும் அனைத்து இலக்கங்களும் 1 எனில் இதன் மதிப்பு 0 அல்ல இதேபோன்று 22 எடுத்துக்காட்டிலும் இதன் எதிர்மறை எண்ணை டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் கண்டுபிடிப்பதற்கு நாம் முதலில் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் கண்டுபிடித்து அதனுடன் 1 ஐ கூட்ட வேண்டும் இவ்வாறு கூட்டினால் நமக்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் 22 கிடைக்கும் இவ்வாறாக நாம் தொடர்ந்துமானால் 126 ன் எதிர்மறை எண்ணை கண்டுபிடிக்க இதிலுள்ள அனைத்து இலக்கங்களையும் எதிர்மறை இலக்கங்களாக மாற்றி அதனுடன் 1 ஐ கூட்ட வேண்டும் இதன் மதிப்பு 1000 0010 அதாவது 126 ஆகும் 1000 0001 இதில் 0010 க்கு பதிலாக 0001 என்று உள்ளது எனவே இதன் மதிப்பு இப்போது 127 ஆகும் இதேபோன்று 1000 0000 என்பது 128 ஆகும் இதேபோன்று மதிப்பு ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் இல்லை ஏனெனில் ஒன்ஸ் காம்ப்லிமென்ட் முறையில் 0 ஆனது 2 முறை குறிப்பிடப்பட்டது ஆனால் டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் 0 ஆனது ஒருமுறை மட்டுமே குறிப்பிடப்படுகிறது அதனால் நமக்கு ஒரு எண் மேலும் அதிகமாக குறிப்பிடமுடியும் இவ்வாறாக டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் 128 ன் எதிர்மறை குறிப்பிடலாம் எனவே இங்கு சரகமானது 128 முதல் 127 வரை ஆகும் மேலும் இதனுடன் 0 வும் உண்டு எனவே இங்கு 256 எண்களை குறிப்பிட முடியும் எனவே ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் எதிர்மறை ஆக்கப்பட்ட எண்ணிற்கு மறுபடியும் ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் அது முதலில் உள்ள நேர்மறை எண்ணாக மாறும் அல்லவா இது நமக்கு தெரியும் இதேபோன்று டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் மாற்றப்பட்ட எதிர்மறை எண்ணிற்கு மறுபடியும் டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் என்ன ஆகும் என பார்ப்போம் இதை ஒரு எடுத்துக் காட்டு கொண்டு பார்க்கலாம் 1 என்பதில் அனைத்து இலக்கங்களும் 1 ஆக அமையும் இதற்கு நாம் ஒன்ஸ் காம்பிளிமெண்ட் எடுத்தால் அனைத்து இலக்கங்களும் 0 ஆக மாறும் இதனுடன் 1 ஐ கூட்டினால் நமக்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் கிடைக்கும் அதாவது 0000 0001 இவ்வாறு கிடைக்கும் இதன் மதிப்பு நேர்மறை எண் 1 ஆகும் எனவே ஒரு எதிர்மறை எண்ணான 1 க்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் அது நேர்மறை எண் 1 ஆக மாறும் 1110 1010 என்பது 22 இதற்கு ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் 0001 0101 ஆகும் இதனுடன் 1 ஐ கூட்டினால் 0001 0110 எனவே டூஸ் காம்ப்ளிமென்ட் எண்ணிற்கு மறுபடியும் டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் அது அதன் உண்மையான எண்ணாக அதாவது முதலில் உள்ள எண்ணாக மாறும் அதாவது எதிர்மறை எண்ணிற்கு மறுபடியும் எதிர்மறை கண்டுபிடிக்கும் போது அது நேர்மறை எண்ணாக மாறுகிறது அடுத்து நாம் பைனரி கூட்டல் மற்றும் கழித்தல் எவ்வாறு பைனரி அமைப்பில் பண்ணுவது என பார்ப்போம் இது டெசிமல் சிஸ்டத்தில் உள்ள கூட்டல் மற்றும் கழித்தல் போன்றே அமையும் முதலில் கூட்டல் பகுதியைப் பார்ப்போம் இதில் 0 கூட்டல் 0 என்பது 0 ஆகும் 0 கூட்டல் 1 என்பது 1 ஆகும் 1 கூட்டல் 0 என்பது 1 ஆகும் 1 கூட்டல் 1 என்பது 2 என வரும் அதாவது பைனரி 10 ஆகும் 0 0 0 0 1 1 1 1 10 1 0 இதில் கேரி உள்ளது 0 என்பது யூனிட் இடம் மற்றும் 1 என்பது இரண்டாவது இடம் நாம் 22 மற்றும் 33 ஐ கூட்டும்போது முதலில் இதை எவ்வாறு டெசிமலில் எழுதுவோம் என்று தெரியும் அடுத்து பைனரியில் 21 ஐ 0001 0101 எனவும் மேலும் 33 0010 0001 எனவும் எழுதுவோம் எனவே ஒவ்வொரு இலக்கங்களாக நாம் கூட்டும் போது 1 கூட்டல் 1 என்பது 1 0 என முதல் இலக்கத்தில் மாறுகிறது இவ்வாறாக நாம் தொடர்ந்தோமானால் இதன் மதிப்பு 00011 0110 கிடைக்கும் 00011 0110 இதில் ஆறாவது இலக்கத்தின் மதிப்பு 32 மேலும் ஐந்தாவது இலக்கத்தின் மதிப்பு 16 மூன்றாவது இலக்கத்தின் மதிப்பு இலக்கத்தின் மதிப்பு 4 இரண்டாவது இலக்கத்தின் மதிப்பு 2 எனவே மொத்த கூட்டு தொகை 54 இதுவே இந்த பைனரிக்கு இணையான மதிப்பு ஆகும் இதேபோல 23 மற்றும் 101 என்ற எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிப்போம் இந்த முறையில் 8 இலக்கங்கள் உள்ள சரகத்திற்கு உள்ளே வரும் எண்களில் கூட்டல் மற்றும் கழித்தல் பயிற்சியை மேற்கொள்ள கொள்ளலாம் ஆனால் இந்த சரரகத்திற்கு வெளியே வரும் எண்களின் கூட்டுத் தொகையை மற்றும் கழித்தல் தொகையை கண்டுபிடித்தால் இதன் மதிப்பானது தவறாக இருக்கும் 0001 0111 0110 0101 0111 1100 இந்த எடுத்துக்காட்டில் முதல் இலக்கத்தில் 1 கூட்டல் 1 எனவே 0 மற்றும் கேரி 1 அடுத்ததாக கேரி 1 உடன் 1 கூட்டும்போது 0 மற்றும் கேரி 1 இவ்வாறாக தொடர்ந்துமானால் இதன் மதிப்பு 0111 1100 என வருகிறது இதற்கு இணையான டெசிமல் மதிப்பு 124 ஆகும் 0 - 0 0 1 - 0 1 1 - 1 0 0 - 1 0 - 1 1 கழித்தல் முறையில் 0 கழித்தல் 0 என்பது 0 1 கழித்தல் 0 என்பது 1 1 கழித்தல் 1 என்பது 0 ஆகும் மேலும் 0 கழித்தல் 1 என வரும்போது நாம் முந்தைய இலக்கத்தில் இருந்து 1 கடன் வாங்க வேண்டும் எனவே இந்த இலக்கமானது 2 என மாறுகிறது இப்போது 2 கழித்தல் 1 என்பது 1 ஆகும் ஆனால் கடன் 1 உள்ளது இது இரண்டாவது இலக்கத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும் இதேபோல கடன் பெறும்போது அதற்கு அடுத்த பெரிய இலக்கத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும் இங்கு 21 கழித்தல் 2 என்ற எடுத்துக்காட்டை பார்ப்போம் 0001 0101 0000 0010 0001 0011 இதில் முதலிடத்தில் 1 கழித்தல் 0 எனவே1 ஆனால் இரண்டாம் இலக்கத்தில் 0 கழித்தல் 1 என வருகிறது அதனால் மூன்றாம் இலக்கத்தில் இருந்து இரண்டாம் இலக்கத்திற்கு 1 கடன் வாங்க வேண்டும் இப்போது இரண்டாம் இலக்கமானது 2 என மாறும் எனவே 2 கழித்தல் 1 எனும்போது விடை 1 என வருகிறது மூன்றாம் இலக்கத்தில் கடன் 1 உள்ளது எனவே 1 கழித்தல் 1 கழித்தல் 0 எனும்போது இதன் விடை 0 ஆகும் இவ்வாறு தொடர்ந்தால் இதன் மதிப்பு 19 என வருகிறது சிறிய எண்ணை பெரிய எண்ணிலிருந்து கழிக்கும்போது டெசிமல் அமைப்பில் எவ்வாறு செய்வோம் முதலில் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்துவிட்டு அதன் முன்பே எதிர்மறை குறியீட்டை விடுவோம் எனவே 5 கழித்தல் 8 ல் முதலில் 8 கழித்தல் 5 எனவே 3 மேலும் இது எதிர்மறை குறியீட்டை சேர்த்து 3 என கூறலாம் இங்கே பெரிய எண்ணை சிறிய எண்ணிலிருந்து கழிக்கிறோம் எனவே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது பைனரி அமைப்பில் நாம் எண் கணிதம் மற்றும் மின்னணு சுற்று பற்றி படிக்கிறோம் மேலும் லாஜிக் கேட்ஸ் போன்றவற்றில் நாம் டூஸ் காம்பிளிமெண்ட் எண்கணித அமைப்பை சில நன்மைகளுக்காக பின்பற்றுகிறோம் இந்த டூஸ் காம்பிளிமெண்ட் எண் கணிதம் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் பைனரி கூட்டலில் நாம் எப்போதும் போல சாதாரண முறையை பின்பற்ற முடியும் ஆனால் பைனரி முறையில் கழிக்கும்போது நாம் கழிக்கப்பட வேண்டிய எண்ணை எதிர்மறையாக மாற்றுவதற்காக டூஸ் காம்பிளிமெண்ட் முறையை பின்பற்றுகிறோம் இவ்வாறு அந்த எண்ணை எதிர்மறை எண்ணாக மாற்றிவிட்டு இதனுடன் மற்றொரு எண்ணெய் கூட்டும்போது இது கழித்தல் முறையாக மாறுகிறது எனவே இங்கு கழித்தல் என்பதும் ஒரு வகையான கூட்டல் முறையே ஆகும் இந்த கூட்டல் தொகுதியானது கூட்டல் மற்றும் கழித்தல் வேலைகளையும் பண்ணுவதற்காக உள்ளது இங்கு கழித்தல் முறையில் முதலில் ஒரு எண்ணிற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் கண்டுபிடித்து அதை எதிர்மறை எண்ணாக மாற்றுகிறோம் இது தான் இந்த முறையில் முக்கியமான கருத்தாகும் இதை எவ்வாறு பண்ணுவது என பார்ப்போம் இந்த இரண்டு எண்ணில் ஒன்று கழிக்கும் எண் இன்னொன்று கழிக்கப்பட வேண்டிய எண் கழிக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்கவேண்டும் இவ்வாறு கண்டுபிடித்து நாம் இதன் வித்தியாசத்தை கணக்கிட முடியும் இங்கு கூட்டல் முறையானது மிகவும் எளிதான முறையாகும் இந்த எடுத்துக்காட்டில் 83 கூட்டல் 16 என உள்ளது இந்த கூட்டல் முறையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இதன் மதிப்பானது 99 என வருகிறது அடுத்து 83 கழித்தல் 16 எவ்வாறு டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் பண்ணுவது என பார்ப்போம் நாம் இதில் டெசிமல் அமைப்பில் சொன்னாலும் முறையாக பார்த்தோமானால் நாம் பைனரி முறையையே பின்பற்றுகிறோம் இதில் 16 என்பது கழிக்கப்பட வேண்டிய எண் எனவே இதை டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையை பயன்படுத்தி எதிர்மறையாக மாற்ற வேண்டும் 0001 0000 இது 16 என்பதற்கு இணையான பைனரி எணணாகும் இதற்கு ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் கண்டுபிடித்தால் 1110 1111 என வரும் இதனுடன் 1 ஐ கூட்டும் போது இது டூஸ் காம்ப்ளிமென்ட் ஆக மாறுகிறது எனவே 1111 0000 இது 16 க்கு இணையான பைனரி மதிப்பாகும் 0101 0011 இது 83 க்கு இணையான பைனரி மதிப்பு ஆகும் இதனுடன் 16 க்கு இணையான பைனரி மதிப்பை கூட்டும்போது விடையானது 1 0100 0011 என வரும் இதில் கேரி 1 உள்ளது இவ்வாறு கேரி உருவாகும்போது நாம் இந்த கேரியை நிராகரித்துவிட்டு விடையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் மீதமுள்ள எண்ணை கடைசி விடையாக அதாவது நேர்மறை எண்ணாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மதிப்பு 67 ஆகும் சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண்ணை எவ்வாறு கழிப்பது என்பதை அடுத்த எடுத்துக்காட்டில் பார்க்கலாம் முந்தைய எடுத்துக்காட்டில் 83 கழித்தல் 16 எனப் பார்த்தோம் இப்போது 16 கழித்தல் 83 எவ்வாறு பண்ணுவது என பார்ப்போம் இங்கு 83 என்பது கழிக்கப்பட வேண்டிய எண் ஆகும் எனவே இதை டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் எதிர்மறை எண்ணாக மாற்ற வேண்டும் அடுத்ததாக இதனுடன் மற்றுமொரு எண்ணை கூட்ட வேண்டும் இவ்வாறு கூட்டும்போது 1011 1101 என வருகிறது இதில் கேரி எதுவும் உருவாகவில்லை மேலும் இதன் அடையாள இலக்கமானது 1 ஆக உள்ளது எனவே இது எதிர்மறை எண் ஆகும் இது டூஸ் காம்ப்ளிமென்ட் வடிவத்தில் உள்ளது இதன் மதிப்பை பெறுவதற்கு இந்த முழு எண்ணிற்கும் நாம் டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுத்தால் இந்த எண்ணுடைய முழு மதிப்பை பெறமுடியும் இங்கு விடை 1 0 1 1 1 1 0 1 என வருகிறது இதற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் 0 1 0 0 0 0 1 1 என கிடைக்கும் இதன் மதிப்பு 67 ஆகும் நமக்கு ஏற்கனவே இது ஒரு எதிர்மறை எண் என தெரியும் எனவே பைனரியிலிருந்து டெசிமலாக மாற்றும்போது நாம் சாதாரண எண் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் டூஸ் காம்ப்ளிமென்ட் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்ள கூடாது இது எதிர்மறை எண் என தெரியும் எனவே இங்கு கேரி எதுவும் உருவாகவில்லை மேலும் இதில் அடையாள இலக்கம் 1 என உள்ளது இவ்வாறு வரும்போது விடை எதிர்மறையாக வரும் மேலும் இதன் மதிப்பை டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தும் பெறமுடியும் இங்கு 16 கழித்தல் 83 என்ற கணக்கிற்கான விடை 67 என வருகிறது எதிர்மறை எண்ணில் இருந்து ஒரு எண்ணை எவ்வாறு கழிப்பது என்பதை பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டில் முதலிடத்தில் 83 உள்ளது இதன் பைனரி மதிப்பு 10101101 என முந்தைய எடுத்துக்காட்டில் பார்த்தோம் 1010 1101 இது 83 ஆகும் இதிலிருந்து 16 ஐ கழிக்க வேண்டும் அதாவது 83 கூட்டல் 16 என அர்த்தம் 16 இணையான பைனரி மதிப்பை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு இருந்தோம் 1111 0000 இது 16 க்கு இணையான பைனரி மதிப்பு ஆகும் இதை 83 உடன் கூட்டினால் விடை 11001 1101 இவ்வாறு கிடைக்கும் இதில் கேரி உள்ளது எனவே கேரியை நிராகரித்து விட வேண்டும் மேலும் இதில் அடையாள இலக்கம் 1 ஆகும் இதிலிருந்து நாம் இந்த எண் எதிர்மறை எண் என அறிய முடிகிறது மேலும் இது டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் உள்ளது எனவும் அறிகிறோம் இந்த விடையின் மதிப்பை கண்டறிய வேண்டுமெனில் அதாவது பைனரியிலிருந்து டெசிமலாக மாற்ற வேண்டுமெனில் இதற்கு மேலும் டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் எனவே 1 0 0 1 1 1 0 1 க்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுத்தால் நமக்கு 0 1 0 0 0 0 1 1 என கிடைக்கும் இதில் ஒவ்வொரு இலக்கத்தின் மதிப்பையும் கூட்டினால் விடை 99 என கிடைக்கிறது மேலும் இது எதிர்மறை எண் ஆகும் இந்த முறையில் நேர்மறை எண்ணை நேர்மறை எண்ணுடன் கூட்டும் போதும் மேலும் எதிர்மறை எண்ணை எதிர்மறை எண்ணுடன் கூட்டும் போதும் கொடுக்கப்பட்டுள்ள சரகத்த்திற்குள் உள்ளதா என்பதை கவனமுடன் கவனிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணை நேர்மறை எண்ணுடன் மேலும் நேர்மறை எண்ணை எதிர்மறை எண்ணுடன் கூட்டும்போது சரகத்திற்குள் மட்டுமே இருக்கும் ஒரு எதிர்மறை எண்ணை நேர்மறை எண்ணிலிருந்து கழிப்பது என்பது சாதாரண கூட்டல் முறைக்கு சமம் 1111 0000 இது 16 ஆகும் இது கழிக்கப்பட வேண்டிய எண் என்பதால் இதற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுத்தால் இது சாதாரண நேர்மறை எண்ணாக மாறி விடுகிறது அதாவது 0001 0000 இதன் மதிப்பு 16 ஆகும் 0101 0011 இது 83 ஆகும் மேலும் 0001 0000 இது 16 ஆகும் இது இரண்டையும் கூட்டும் போது டெசிமல் மதிப்பானது 99 என வருகிறது இதில் அடையாள இலக்கம் நேர்மறையாக உள்ளது இந்த கழித்தல் முறையில் கழிக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் மேலும் இதில் கேரி உருவானால் அதை நிராகரிக்க வேண்டும் அடையாள இலக்கம் 0 எனில் விடை நேர்மறை எண் ஆகும் இதை நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அடையாள இலக்கம் 1 எனில் இது எதிர்மறை எண் ஆகும் மேலும் இது டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் உள்ளது இதன் மதிப்பை அறிய பைனரியிலிருந்து டெசிமலாக மாற்ற இதற்கு மேலும் ஒரு டூஸ் காம்பிளிமெண்ட் எடுக்கவேண்டும் இவ்வாறு எடுக்கும் எண்ணிற்கு 1 2 4 8 என மதிப்பு அளித்து இதற்கு இணையான எண்ணை கண்டுபிடிக்க முடியும் முந்தைய வகுப்பில் சாதாரண முழு மதிப்பு பிரதிநிதித்துவம் மிதக்கும் புள்ளி பிரதிநிதித்துவம் பற்றி பார்த்தோம் இதை எளிதாக உருவாக்க முடியும் மேலும் இங்கு இரண்டு புள்ளி எண் கணிதம் பற்றியும் பார்த்தோம் முடிவாக அடையாள மதிப்பு பிரதிநிதித்துவத்தில் அடையாள இலக்கம் தனியாக உள்ளது 8 இலக்கங்களை பயன்படுத்தி 127 முதல் 127 வரை உள்ள எண்களை குறிப்பிட முடியும் இதில் 255 வெவ்வேறான எண்களை 8 இலக்கங்களை கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் ஒன்ஸ் காம்பிளிமெண்ட் பிரதிநிதித்துவத்தில் எதிர்மறை எண்ணை பெறுவதற்கு ஒன்ஸ் காம்பிளிமெண்ட் எடுக்கலாம் அல்லது நேர்மறை பகுதிக்கு எதிர்மறையை உருவாக்கலாம் இதன் சரகம் 127 முதல் 127 வரை ஆகும் இதில் 255 வெவ்வேறான எண்களை 8 இலக்கங்கள் கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் டூஸ் காம்பிளிமெண்ட் முறையில் எதிர்மறை எண்ணை பெறுவதற்கு ஒன்ஸ் காம்பிளிமெண்ட் உடன் 1ஐ கூட்ட வேண்டும் மேலும் இதன் சரகம் 128 முதல் 127 வரை ஆகும் மேலும் பைனரி கூட்டல் முறையில் கேரி உருவாகும் மற்றும் பைனரி கழித்தல் முறையில் கடன் உருவாகும் இது டெசிமல் முறையில் உள்ள கூட்டல் கழித்தல் முறையை போன்றது ஆகும் ஆனால் இதன் பேஸ் 2 ஆகும் டூஸ் காம்ப்ளிமென்ட் கணிதத்தில் கழித்தல் என்பது எதிர்மறை எண்ணை கூட்டுவதற்கு சமம் மேலும் முதலில கழிக்கப்பட வேண்டிய எண்ணை எதிர்மறையாக டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் மாற்றி பிறகு மற்றொரு எண்ணுடன் கூட்ட வேண்டும் டூஸ் காம்ப்ளிமென்ட் கணிதத்தில் கூட்டல் மற்றும் கழித்தல் அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிப்பது மற்றும் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிப்பது ஆகிய முறைகளுக்கு விதியை உருவாக்கினோம் மேலும் கேரி இருந்தால் அதை நிராகரிக்க வேண்டும் மற்றும் அடையாள இலக்கம் 1 எனில் விடை எதிர்மறை ஆகும் இதன் மதிப்பை பெறுவதற்கு இந்த எண்ணிற்கு டூஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்க வேண்டும் இதுவே டூஸ் காம்ப்ளிமென்ட் முறையில் உருவாக்கப்பட்ட விதிகள் ஆகும்